வணக்கம் மாணவர்களே டிசாஸ்டர் ரெகவரி அண்ட் பில்ட் பேக் பெட்டர் வகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன் எனது பெயர் ராம் சதீஷ் நான் ஐஐடி ரூர்கேயில் கட்டிடக்கலை மற்றும் திட்டமிடல் துறை உதவி பேராசிரியராக உள்ளேன் இன்று நான் துருக்கியில் சுய உதவி வீட்டுவசதி பற்றி பேசப் போகிறேன் இந்த வகுப்பில் ஹசன் மற்றும் காசிடி ஜான்சன் ஆகியோரால் இயற்றப்பட்டு மைக்கேல் லியோன் மற்றும் தியோ ஷில்டர்மேன் மற்றும் காமிலோ போனோ ஆகியோரால் திருத்தப்பட்ட அத்தியாயத்தினை பார்ப்போம் எனவே ஒரு குறிப்பிட்ட புவியியல் அம்சத்தை மையமாகக் கொண்ட துருக்கி பூகம்பத்திற்கு அடிக்கடி ஆளாகிறது என்பது உங்களில் பலருக்குத் தெரியும் துருக்கியின் சில பகுதிகள் பிளவுப் பெயர்ச்சிக்கோட்டில் இறுக்கி இருக்கின்றன ஆகவேதான் புனரமைப்பு வழிமுறைகள் குறிப்பாக சுய உதவி வீட்டுவசதி அம்சத்தில் எவ்வாறு செயல்பட்டன என்பது பற்றி விவாதிக்க உள்ளோம் எனவே ஆசிரியர்கள் 1999ல் துருக்கியில் ஏற்பட்ட பூகம்பத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளனர் இதன் பின்விளைவுகளினால் ஏற்பட்ட பாதிப்புகளை பின்தொடரும்போது இங்கே நீங்கள் காணக்கூடியது இந்த 7 4 ரிக்டர் அளவிலான பூகம்பத்தின் பெரும் பேரழிவாகும் இது கிட்டத்தட்ட 17480 பேரைக் கொன்றது எனவே ஒரு பூகம்பம் தாக்கும் போது சொத்து சேத இழப்பு மற்றும் மிகப்பெரிய உள்கட்டமைப்பு சேதங்கள் உங்களுக்குத் தெரியும் 1970இல் இருந்து துருக்கியில் ஏற்பட்ட பெரிய பூகம்பங்களின் காலவரிசை அம்சங்களைப் பார்த்தால் கெடிஸிலிருந்து தொடங்கி சுமார் 7 2 ரிக்டர் அளவில் உள்ளன பின்னர் மீண்டும் 1992இல் 1999இல் சுமார் 7 2 ரிக்டர் அளவிலும் அதனால் பெரிதும் சேதமடைந்த வீடுகளின் சேதம் சுமார் 15000 ஆகவும் இருந்தன கோகேலி பூகம்பத்தில் அதே ஆகஸ்ட் 17 மற்றும் நவம்பர் மாதங்களில் இங்கிருந்து அதே 1998 1999இல் வந்ததைப்போல் தொடர்ச்சியாக இந்த அதானா பகுதியிலும் கோகெலி மற்றும் டஸ் மாகாணங்களிலும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளன 50000 வீடுகள் சேதமடைந்து ஒரு பெரிய சேதத்தை ஏற்படுத்தியுள்ளன 15000 மற்றும் கிட்டத்தட்ட 655000 பேர் வீடற்றவர்களாக மாறியதையும் நீங்கள் காணலாம் இது நமக்கு கிடைக்கும் தரவு ஆகும் துருக்கியில் ஒரு பேரிடர் சட்டம் உள்ளது பேரழிவுக்கு பிந்தைய நடவடிக்கைகளை நிர்வகிக்க மத்திய அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று சட்ட எண் 7 கூறுகிறது அடிப்படையில் அவர்கள் இந்த குறிப்பிட்ட அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க வேண்டும் அவர்கள் மாகாண ஆளுநர்கள் உள்ள பாதிக்கப்பட்ட பிராந்தியத்தில் அதை கெய்மகம் என்று அழைக்கிறார்கள் எனவே இந்த சட்டத்தின் கீழ் அவர்கள் 2 பிரிவுகள் பார்த்துள்ளனர் ஒன்று பேரிடர் ஏற்பட்ட உடனேயே இருக்கும் அவசர உதவி ஆகும் இது குறுகிய கால மீட்பு நிவாரண நடவடிக்கைகள் மற்றும் மறுவாழ்வின் ஒரு பகுதியாக இருக்கும் தற்காலிக தங்குமிடங்களை வழங்குதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது ஆகும் இரண்டாவது அம்சம் கட்டிட கட்டுமானம் நிரந்தர அல்லது நீண்டகால வீட்டுவசதி புனரமைப்பு மற்றும் சேதமடைந்த கட்டிடங்களை வலுப்படுத்துதல் மற்றும் மறுசீரமைத்தல் ஆகும் சிட்டு செயல்பாட்டிற்கு இடமாற்றம் செய்யலாமா என்பது பற்றிய சில முக்கிய முடிவுகளுக்கு மத்திய அரசு பார்க்கும் இரண்டு பிரிவுகளும் இதுதான் பின்னர் சேத மதிப்பீட்டின் அடிப்படையில் யார் புதிய வீட்டைப் பெற தகுதியுடையவர்கள் என்பதை நிர்ணயிக்க வேண்டும் எனவே அவர்கள் ஒரு அளவுகோல்களை நிறுவியுள்ளதாகக் இந்த சட்டம் கூறுகிறது சட்டபூர்வமான மற்றும் சட்டவிரோத கட்டுமானங்களுக்கு ஒருவர் வீட்டு உரிமையாளராக இருந்தால் தகுதி பெறலாம் முறைசாரா குடியேற்றங்கள் எப்போது அழிக்கப்பட்டபோது சுவாதீன உடன்படிக்கை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்கள் இன்னும் அதற்கு தகுதியுடையவராக இருந்தார்கள் வீடுகள் மோசமாக சேதமடைந்திருக்க வேண்டும் அல்லது இடிந்து விழுந்திருக்க வேண்டும் எனவே சேதத்தின் தீவிரமும் கருதப்படுகிறது உதாரணமாக உரிமையாளர் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக திருப்பிச் செலுத்தும் விதிமுறைகளை பூர்த்தி செய்ய வல்லவராக இருந்து அவர் ஒரு நிரந்தர புனரமைப்புக்குச் செல்கிறார் என்றால் அதுவும் ஒரு வகையான பொது தனியார் கூட்டாண்மை மூலமாகவோ அல்லது கடனுக்காகவோ இருந்தால் அல்லது கடன் வசதிகள் கொண்டதாகவோ இருந்தால் நீங்கள் சில வீட்டுத் திட்டங்களை இவ்வாறு உருவாக்க முடியும் இதனால் அவர் தவணைகளையும் 20 வருடங்களுக்கு செலுத்த முடியும் அல்லது அந்த திறனை வெளிப்படுத்துவார்கள் குறிப்பாக 1999 ஆம் ஆண்டில் ஏற்பட்ட இந்த பெரிய பேரழிவின் காரணமாக இந்த குறிப்பிட்ட சட்டம் 2000 ஆம் ஆண்டில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது இங்கு நகராட்சி எல்லைகளுக்கு வெளியே வசிக்கும் கிராமப்புறங்களில் உள்ள வீட்டு உரிமையாளர்கள் மட்டுமே அரச உதவிக்கு தகுதி பெறுவார்கள் எனவே இதன் பொருள் ஒரு மைய நிலை மாநிலத்துடன் இணைந்து உண்மையில் கிராமப்புறங்களில் வசிக்கும் வீட்டு உரிமையாளர்களை அவர்கள் எவ்வாறு கருதினார்கள் என்பதாகும் எனவே நகராட்சி மற்றும் கட்டிட கட்டுமான மேற்பார்வை இருந்தால் காப்பீடு செய்யப்பட வேண்டும் எனவே நகர்ப்புறங்களில் உள்ள வீடுகள் மற்றும் நகராட்சி மேற்பார்வையின் கீழ் உள்ள வீடுகள் எதுவாக இருந்தாலும் காப்பீடு செய்யப்பட வேண்டும் காப்பீட்டுக் கொள்கைகளையும் வரைவு செய்யத் தொடங்கியுள்ளன இது துருக்கிய பேரிடர் காப்பீட்டு திரட்டலின் கீழ் உள்ளது இதனால் அவர்கள் இழப்பீட்டைப் பெற முடியும் எனவே அந்த வகையில் காப்பீட்டில் குறிப்பாக வீட்டுவசதி காப்பீட்டில் பேரிடருக்காக முதலீடு செய்யலாம் இதனால் அவர்கள் புதிதாக கட்டுவதற்கு அல்லது அந்த கட்டிடத்தை மறுசீரமைப்பதற்கு சில இழப்பீடுகளைப் பெற முடியும் எனவே இந்த குறிப்பிட்ட கொள்கை இப்படி தான் யோசிக்கப்பட்டது துருக்கியில் இடமாற்றம் மிகவும் பொதுவான அம்சம் என்பதை நாம் காண்கிறோம் இந்த இடமாற்றம் குறித்து ஒருவர் எவ்வாறு ஒரு முடிவை எடுக்க முடியும் அவர்கள் பார்த்த முக்கியமான மூன்று அளவுகோல்களில் ஒன்று இவ்வாறு கற்பனையில் செய்து கொள்ளுங்கள் அதாவது பழைய இடம் எதிர்கால பேரிடரினால் ஆபத்தில் இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட பழைய இருப்பிடம் பாதிக்கப்படுவதாக இருந்தால் அல்லது அது சரியாக பிளவுப் பெயர்ச்சிக்கோட்டில் அமைந்திருந்தால் அல்லது அது பாதிக்கப்படக்கூடிய இடத்தில் இருந்தால் அதுதான் அது அமைந்திருக்கும் இடமாகும் பின்னர் பழைய இடம் ஏற்கனவே முற்றிலுமாக அழிந்திருந்தால் அதே இடத்தில் குப்பைகளை அகற்றி அதே தளத்தில் மீண்டும் கட்டியெழுப்ப அதிக நேரம் எடுக்கும் இது ஒரு பெரிய சொத்து என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள் நீங்கள் அழித்துவிட்டால் முழு குப்பைகளையும் எடுப்பதற்கு வெளிப்படையாக 6 7 மாதங்கள் ஆகலாம் அந்த விஷயத்தில் அவர்கள் இடமாற்றத்தைத் தேடலாம் இதனால் அவை தற்காலிகமாக அமைந்திருக்கும் அல்லது அரசாங்கத்திற்குச் சொந்தமான நிலத்திற்கு இடமாற்றம் செய்ய வாய்ப்பு இருக்கும்போது இது மிகவும் பொதுவானது ஏனெனில் இது பெரும்பாலும் விரும்பப்படுகிறது நிலத்தை வாங்குவதற்கு அரசாங்கம் பணம் செலுத்தத் தேவையில்லை இதற்குதான் அவர்கள் அரசாங்க நிலங்களைத் தேடுகின்றனர் எனவே இடமாற்ற நோக்கத்திற்காக ஒரு நிலம் இருந்தால் அது அரசாங்க நிலமாக இருந்தால் அவர்கள் அதை வெளிப்படையாகவே விரும்புகிறார்கள் துருக்கியில் 2 வெவ்வேறு கொள்முதல் முறைகள் உள்ளன ஒன்று வெகுஜன வீட்டுவசதி மற்றும் சுய உதவி வீட்டுவசதி ஒரு வெகுஜன வீட்டுவசதி எதைப் பற்றி பேசுகிறது என்பதைப் பற்றி விவாதிக்கலாம் இந்த செயல்பாட்டில் அரசாங்கம் நிலத்தை கையகப்படுத்துகிறது இங்கே இது பொதுப்பணி மற்றும் சேவை அமைச்சகத்தாலாகும் இப்போது அதன் அமைச்சர் சுற்றுச்சூழல் மற்றும் நகர திட்டமிடல் அமைச்சர் என்று பெயர் மாற்றப்பட்டுள்ளது இது வடிவமைப்பு விவரக்குறிப்புகள் மற்றும் செலவு மதிப்பீடுகளையும் வழங்குகிறது பூகம்ப அபாயத்தைப் பொறுத்தவரை இந்த இடங்கள் நிலம் மற்றும் பாதுகாப்பால் கிடைப்பதன் மூலம் தீர்மானிக்கப்படுகின்றன இது ஒரு நிலப்பரப்பு பகுதி எந்த வகையான புவியியல் நிலைமைகள் உள்ளன என்ற தகவல்களை அடிப்படையில் கணக்கெடுப்பாளர்கள் வழங்குகிறார்கள் அவர்கள் இப்படி தான் இந்த வெகுஜனத்தை அபிவிருத்தி திட்டங்களை தீர்மானிக்கிறார்கள் அதனால் தான் இது ஒரு ஒப்பந்தம் என்று நான் நினைக்கிறேன் இந்த ஒப்பந்தக்காரர்கள் இருந்தால் நேரடியாக வீட்டுவசதிகளை வழங்குகிறார்கள் சுய உதவி வீட்டுவசதிகளில் குடும்பங்கள் ஒரு வழியில் தங்கள் சொந்த நிலத்தில் அல்லது இடம்பெயர்ந்த கிராமங்களில் புனரமைப்பில் ஈடுபட்டுள்ளன எனவே EYY போன்ற வேறுபட்ட வசதிகள் உள்ளன மேலும் இது ஒரு வகையான கடன் வசதியைப் பற்றியதுமாகும் அரசாங்கம் தரும் கடன்களை வசதிகளுடனான வீட்டினை வாங்க குடும்பங்கள் பயன்படுத்துகின்றன எனவே அவர்கள் கடன் வாங்குகிறார்கள் அவர்கள் வீட்டினை வாங்குகிறார்கள் அதேபோல் வீட்டின் வடிவமைப்புகள் மற்றும் தொழில்நுட்ப மற்றும் மேலாண்மை உதவிகள் பொதுவாக அரசாங்கத்திடமிருந்து கிடைக்கும் ஏனென்றால் அரசாங்கம் அவர்களுக்கு எவ்வாறு கட்டியெழுப்ப வேண்டும் எந்த வகையான கட்டமைப்பு வழிகாட்டுதல்களைப் பின்பற்ற வேண்டும் என்ற விவரங்களை அளித்துள்ளன அவை கலைந்து சென்று கட்டுமானத்தின் வெவ்வேறு கட்டங்களை அமைக்கின்றன மேலும் அவர்கள் இந்த அஸ்திவார மட்டத்தில் தான் நாங்கள் உங்களுக்கு இந்தளவு தொகையை வழங்குவோம் என்று சொல்கிறார்கள் இந்த ஒரு சன்னல் மட்டத்தில் தான் இந்தளவு தொகையின் ஒரு பகுதியை வழங்குவோம் என்றும் அடுக்கின் இந்த நிறைவு நிலையில் தான் இந்தளவு தொகையினை வழங்குவோம் என்றும் சொல்கிறார்கள் எனவே அவை அந்த நிலைகளில் சதவீத அடிப்படையில் விநியோகிக்கப்படுகின்றன மேலும் உரிமையாளர் சார்பாக கட்டுமானத்தை நிர்வகிக்கும் பொதுப்பணி மற்றும் சேவை அமைச்சகத்தால் ஒரு கட்டிட ஒப்பந்தக்காரரை பணியமர்த்தலாம் இது செயல்முறையில் உள்ளது அதேசமயம் வெகுஜன வீட்டு அணுகுமுறையில் பல சிக்கல்கள் உள்ளன ஒன்று இந்த திட்டங்கள் முக்கியமாக ஒரு பொதுவான தரவைக் கொண்டு உருவாக்கப்பட்டவை ஏனெனில் அவை சரி என்று மட்டுமே சொல்வதால் இப்படி பல வீடுகள் இடிந்து விழுந்துள்ளன மேலும் பல வீடுகள் இடமாற்றம் செய்யப்பட வேண்டியுள்ளன அவை உள்ளூர் நிலைமைக்கு அதிக அக்கறை கொடுக்கவில்லை என்ன வகையானவை சூழல் அது சமூகத்தின் நிலைமை என்ன அவர்கள் எந்த வகையான வாழ்வாதாரத்துடன் தொடர்புடையவர்கள் இது அவர்களின் வாழ்வாதாரத்தில் ஏதேனும் பாதிப்பை ஏற்படுத்தப் போகிறதா இது குழந்தைகளின் பள்ளிச் சூழலை பாதிக்கப் போகிறதா எனவே இது ஒரு அம்சம் இரண்டாவது அம்சம் ஒதுக்கீடு செயல்முறை எனவே வீடுகள் எண் 56 இது எண் 52 உங்கள் வீடு போன்ற லாட்டரி முறையால் விநியோகிக்கப்படுகின்றன எனவே இது எந்த வகையான குடியேற்றமாக இருந்தபோதிலும் அருகாமையில் இருந்த முறைகளை விடுத்து லாட்டரி அணுகுமுறையால் முழுமையாக தீர்மானிக்கப்படுகின்றன எனவே இங்கே உண்மையில் இது சமூக அடிமைத்தனங்களை உடைக்கிறது ஏனென்றால் பழைய குடியேற்றத்தில் வாழ்ந்தவர்கள் இப்போது வேறு ஏதேனும் குழுவுடன் வாழக்கூடும் அவர்கள் முற்றிலும் வேறுபட்ட சமூகத்துடன் வாழக்கூடும் இது உங்களுக்குத் தெரிந்த ஒரு சிறிய சரிப்படுத்தும் செயல்முறையையும் கொண்டுள்ளது இது வெவ்வேறு அந்நியர்களிடையே சில உராய்வுகளை ஏற்படுத்தும் சிலருக்கு இது நல்லது ஆனால் வேறுபட்ட மத மற்றும் வாழ்க்கை முறைகளைக் கொண்டவர்களோடு வாழ சிலருக்கு இது நீண்ட காலம் பிடிக்கும் திட்டமிடல் செயல்பாட்டில் ஆலோசிக்கப்படாததால் இது அவர்களின் விருப்பங்களையும் தேவைகளையும் பாதிக்கப்பட்ட சமூகங்களின் முன்னுரிமைகளையும் புறக்கணிக்கிறது சில பெண்கள் இறந்துவிட்டதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள் அல்லது சில பெண்கள் தம் குழந்தைகளுடன் தனியாக இருக்கிறார்கள் தொழிலதிபராக இருந்த ஒரு கணவர் பூகம்பத்தில் இறந்துவிட்டால் அவரது தொழிலையும் இழந்துவிட்டால் அந்தப் பெண்ணுக்கு என்ன நடக்கும் அதாவது ஒரு பேரிடருக்கு முந்தைய சூழ்நிலையிலிருந்து பேரிடருக்கு பிந்தைய நிலைமை மாறிவிட்டது எனவே அவளுக்கு என்ன வகையான ஆதரவு தேவை என்பதை அவர்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் அருகிலுள்ள சுற்றுப்புறங்களில் அவளுக்கு வெளிப்புற குடும்ப ஆதரவு தேவை அல்லது அவளுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பான அக்கம்பக்கம் தேவைப்படுகிறது அவளுடைய வாழ்வாதாரத்தை எவ்வாறு இயக்குவது என்பது அவளுக்குத் தேவையானது இந்த அம்சங்களுக்கெல்லாம் முன்னுரிமை அளிக்கப்படுவதில்லை ஏனெனில் அவை ஒருபோதும் கலந்தாலோசிக்கவில்லை வீடுகளின் வடிவமைப்பு வெளியில் பழகுவதை எளிதாக்குவதில்லை இது உங்களுக்குத் தெரியும் ஏனென்றால் இவற்றில் பெரும்பாலானவை மூன்று முதல் நான்கு நிலைகள் வரை இருக்கும் அபார்ட்மென்ட் வகைகளுக்கு செல்கின்றன அவை படிக்கட்டில் செல்ல வேண்டும் எனவே இதற்கு முன்னர் அவர்கள் வேறு அமைப்பில் வாழ்ந்திருக்கலாம் இதனால் சமூகமயமாக்கல் செயல்முறையும் படிப்படியாக பலவீனமடைகிறது இந்த வீடுகளுக்கான செலுத்துதல்கள் பெரும்பாலும் மிக அதிகமாக இருக்கின்றன குறிப்பாக உங்களுக்குத் தெரிந்தவர்களுக்கு அவர்களால் வறுமையின் நிலையினால் வாங்க முடியவில்லை ஏனென்றால் அவர்கள் சில கூடுதல் தவணைகளை செலுத்தி முடிக்க வேண்டும் மற்றும் அவர்கள் அதற்கு பராமரிப்பு ரசீதுகள் தனிப்பட்ட பராமரிப்பு ரசீதுகள் ஆகியவற்றிற்கும் செலுத்த வேண்டும் எனவே அவை அனைத்தும் ஒரு பெரிய தொகையைச் சேர்க்கின்றன வீட்டுவசதி அலகுகள் ஒரே அளவை ஏற்படுத்தினாலும் போக்குவரத்து இணைப்புகளைப் பொறுத்து மதிப்பு வேறுபடுகிறது நாம் 2 3 வெவ்வேறு திரள்களை உருவாக்குகிறோம் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள் ஒரு திரள் நெடுஞ்சாலைக்கு மிக அருகில் உள்ளது என்று சொல்லலாம் சாலை வலையமைப்பும் உள்ளது மற்ற இரண்டும் நிலம் கிடைப்பதைப் பொறுத்து ரொம்பவே உட்புறங்களில் தள்ளியிருக்கிறது வெளிப்படையாக அதன் மதிப்பு வேறுபடுகிறது சாலை வலையமைப்பு அல்லது போக்குவரத்து வசதி அல்லது ஒரு ரயில் நிலையம் அல்லது ஒரு மெட்ரோ நடைபாதையின் அருகே இருப்பதன் பயன் ஒருவருக்கு அது மதிப்பாக இருக்கும் அவரது சொத்து மதிப்பு உட்புறங்களில் தங்கியிருந்தவரை விட அதிகமாக உள்ளது சுய உதவி வீட்டுவசதி புனரமைப்பு முறையை நாம் மதிப்பிடும்போது துருக்கியில் முதலில் இந்த அமைச்சகங்கள் கொண்ட மத்திய அரசும் பேரிடர் விவகாரங்களின் பொது இயக்குநரும் மாநில அளவிலான உள்ளூர் ஆளுநருடன் இருக்கும் 3 வெவ்வேறு விருப்பங்களைப் பார்க்கிறார்கள் ஒன்று வீட்டு உரிமையாளருக்கு நேரடி நிதி கடன்களை வழங்குவதாகும் எனவே அவர்கள் என்ன செய்ய முடியும் என்றால் அவர்கள் சொத்து மேம்பாட்டாளரிடமிருந்து ஒரு புதிய வீட்டை வாங்கலாம் இரண்டாவது அம்சம் என்னவென்றால் வீட்டு உரிமையாளருக்கு வழங்கப்படும் கட்டுமானத்தை முடிக்க கட்டுமானத் தொழில்நுட்ப ஆதரவுடன் குறிப்பிட்ட தொகைகளை பல கட்டங்களாக வழங்குவது ஆகும் அவர் மீண்டும் ஒரு பயனாளி நிர்வகிக்கும் கட்டுமானத்தை நம்பியுள்ளார் அல்லது அவர் பணியமர்த்தும் கட்டிட ஒப்பந்தக்காரர்களின் வடிவமைப்பாளர்களை நம்பியிருக்கலாம் எனவே அந்த வகையில் இது மற்றொரு செயல்முறை 3இல் இது முற்றிலும் அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படும் கட்டுமானமாகும் எனவே அவர்கள் ஒப்பந்தக்காரரை நம்பியிருக்கிறார்கள் எனவே இது முகமையினால் இயக்கப்படும் செயல்முறை ஆகும் அவர்கள் வீட்டை முடித்துவிட்டு அதை வீட்டு உரிமையாளருக்கு வழங்குகிறார்கள் இப்படிதான் சுய வீட்டு வழிமுறை கருத்துருவாக்கம் செய்யப்பட்டுள்ளது இந்த செயல்பாட்டில் கூட குறிப்பாக வீட்டுவசதி செயல்பாட்டில் குறிப்பாக 2000 கான்கிரி பூகம்பத்திற்குப் பிறகு வேறு சில குறைபாடுகளும் உள்ளன ஒன்று அரசாங்கத்தால் வழங்கப்படும் வீட்டு வடிவமைப்புகள் உள்ளூர் கிராமப்புற வாழ்க்கை முறைகளைப் பற்றி மிகக் குறைவாகவே கவனத்தில் கொள்கின்றன மேலும் குடும்பங்கள் தங்கள் சொந்த வடிவமைப்பைப் பயன்படுத்தத் தேர்வுசெய்யும்போது ஒரு கட்டிடக் கலைஞரை பணியமர்த்தி உரிமையாளர் பணம் செலுத்தி நிர்வகிக்க வேண்டும் எனவே குடும்பம் தனது சொந்த வடிவமைப்பைத் தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பைப் பெற்றிருந்தாலும் அவர் கட்டிடக் கலைஞருக்கோ அல்லது ஒப்பந்தக்காரருக்கோ பணம் செலுத்த வேண்டும் ஆனால் இங்கே இந்தச் செயல்பாட்டில் அவர்களுக்கு தொழில்நுட்ப ஆதரவிற்கான ஒரு பயிற்சி அளிக்க அல்லது கட்டமைக்க வழிகாட்டுதல்களை வழங்க அரசாங்கம் தயாராக இருந்தாலும் பூகம்பம் பாதுகாப்பான கட்டுமானங்கள் மற்றும் வடிவமைப்பைப் பற்றி உரிமையாளர்களுக்குக் கற்பிக்க நீண்ட நேரம் எடுக்கும் ஏனெனில் அது அவர்களின் கல்வியறிவு அளவைப் பொறுத்தது சமூக ஒத்துழைப்பைப் பொறுத்தது அவர்கள் எவ்வாறு பேச்சுவார்த்தையில் நடத்துகிறார்கள் என்பதை பொறுத்தது ஆகும் நான் அரசாங்கத்துடன் தொடர்பு கொண்டுள்ளேன் திட்டங்களை அவர்கள் எவ்வாறு நிர்வகிக்க முடியும் என்பதற்கான சில நிர்வாக நுட்பங்களை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பல சந்தர்ப்பங்களில் ஒப்பந்தக்காரர்கள் சில அடிப்படை வைப்புகளுடன் ஓடிவிடுகிறார்கள் உரிமையாளர்களுடன் ஒரு சிறிய வாய்மொழி ஒப்பந்தங்களைக் கொண்டிருக்கலாம் ஆனால் அவர்களும் ஓடிவிடுகிறார்கள் அந்த வகையில் முழு திட்டமும் முழுமையடையாது உரிமையாளர்களின் ஈடுபாடு இல்லாமல் முடிவெடுக்கும்போது இடமாற்றம் செய்யலாமா அல்லது எங்கு இடமாற்றம் செய்ய வேண்டும் குறிப்பாக இந்த செயல்பாட்டில் எந்த வகையான உள்ளீடு இருக்க வேண்டும் என்பவை முக்கியமான விஷயங்களில் ஒன்றாகும் 1999 பூகம்பத்திற்குப் பிறகு டஸ் மாகாணத்தில் புள்ளிவிவரங்கள் உள்ள மையங்கள் மற்றும் கிராமங்கள் மற்றும் மாவட்டங்களில் சேத புள்ளிவிவரங்கள் இந்த அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளன மேலும் மத்திய அரசு நிதி உதவி மூலம் வீடு கட்டப்பட்டுள்ளது ஒன்று அரசாங்க வெகுஜன வீட்டுவசதி செயல்முறை இதற்கு 8004 பேரில் தகுதியானவர்கள் யார் மோசமாக சேதமடைந்த அல்லது இடிந்து விழுந்த வீட்டின் உரிமையாளரா இதேபோல் சுய உதவியில் அரை சதவிகிதத்திற்கும் குறைவாகவே மோசமாக சேதமடைந்த அல்லது இடிந்து விழுந்த வீட்டின் உரிமையாளர்கள் இருந்தார்கள் அதேசமயம் புனரமைப்புக்கு சாத்தியமான 4874இன் பழுது மற்றும் மறுசீரமைப்பு செயல்முறை அரை சேதமடைந்த வீட்டின் உரிமையாளர்களுக்கு செய்ததாகும் எனவே துருக்கியில் சுய அங்கீகரிக்கப்பட்ட சுய உதவி மேம்பாட்டு செயல்முறையினை உணர்ந்து புதிய அணுகுமுறைகள் புதிய கூட்டாண்மைகள் உருவாக்கப்பட்டுள்ளன இதைப்பற்றி தான் டஸ் மாகாணத்தின் 3 வெவ்வேறு நிகழ்வுகளில் விவாதிக்கப் போகிறோம் முழு செயல்முறையையும் நீங்கள் பார்த்தால் பேரிடர் செயல்கள் முக்கியமாக யாராவது ஏதேனும் ஒன்றை வைத்திருக்கிறார்களா அது இழந்துவிட்டதா என்பதில் கவனம் செலுத்துகிறது இதனால் காப்பீட்டு வடிவத்தில் இருந்தாலும் வாடகைதாரர் வடிவத்தில் இருந்தாலும் அவருக்கு ஈடுசெய்ய முடியும் அவருக்கு வீடு இல்லை என்பது உங்களுக்குத் தெரியும் அவர் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டார் ஆகவேதான் அடிப்படையில் வாடகை சமூகமாக இருக்கும் இந்த புறக்கணிக்கப்பட்ட குழுக்களைப் பார்க்க வேண்டும் அவை இவ்வாறு கருதப்படக்கூடாது எனவே துருக்கியில் வீட்டை இழந்த வீட்டு உரிமையாளர்களை மட்டுமல்ல அந்த குடியிருப்பில் வசிக்கும் 7 8 குத்தகைதாரர்கள் அல்லது 20 குத்தகைதாரர்களும் வீடற்றவர்களாக மாறுகிறார்கள் என்பதை பல்வேறு முகமைகள் புரிந்துகொண்டு முன்வந்து சில முயற்சிகள் செய்துள்ளன இதைப்பற்றிய மூன்று வழக்கு ஆய்வுகளை இப்போது விவாதிப்போம் ஒன்று டஸ் மையத்தில் இருக்கும் பெய்சிலர் இந்த 168 வரிசை வீடுகள் வழங்கப்பட்டுள்ளன இங்கே ஒரு சர்வதேச தன்னார்வ தொண்டு நிறுவனம் உள்ளூர் அரசாங்கத்துடன் கூட்டு சேர்ந்துள்ளது கோல்யாகாவில் உள்ள ஒற்றுமை வீட்டுவசதி திட்டம் 57 பிரிக்கப்பட்ட வீடுகள் இங்கே கொண்டுள்ளது சர்வதேச மற்றும் தேசிய தன்னார்வ தொண்டு நிறுவனம் மற்றும் சமூக பல்கலைக்கழகங்கள் UMCOR டஸ் நகர்ப்புறத்தை ஒட்டிய பகுதிகளில் 220 பிரிக்கப்பட்ட வீடுகள் உள்ளன இங்கே ஒரு சர்வதேச தன்னார்வ தொண்டு நிறுவனம் மற்றும் சமூகம் உள்ளது எனவே இது சுய உதவி வீட்டுவசதி செயல்முறையின் மூன்று தொகுப்புகள் ஆகும் இது பற்றி மேலும் விவாதிப்போம் முதல் வழக்கில் டஸ் பெய்சிலர் வீடுகள் சமூக வீட்டுவசதி திட்டத்தில் சர்வதேச நீல பிறை டஸ் நகராட்சியின் ஒத்துழைப்பில் நுழைந்து கத்தோலிக்க நிவாரண சேவைகள் மூலம் 168 வீடுகள் கொண்ட ஒரு திட்டத்தையும் அரசாங்க திட்டங்களில் தகுதி பெறாத பின்தங்கிய குடும்பங்களுக்கான ஒரு சமூக மையத்தையும் கொண்டுவர ஒரு பெரிய தொகையை நன்கொடையாக வழங்க ஊக்குவித்தது எனவே இந்த சிறிய பயனாளிகள் மீதும் அவர்கள் கவனம் செலுத்தினார்கள் இங்குள்ள முழு திட்ட நிர்வாகத்தை ஒருபுறம் அவர்கள் செய்தனர் உள்ளூர் அரசாங்கம் நில ஆதரவையும் நில ஒதுக்கீட்டையும் சர்வதேச ஆதரவையும் பார்த்துக் கொண்டிருக்கிறது கத்தோலிக்க நிவாரண சேவைகள் நிதி உதவி மற்றும் நிரந்தர வீடுகள் புனரமைப்பினை பார்க்கிறார்கள் சாகர்யா பல்கலைக்கழக இருப்பிடத் திட்டங்கள் கட்டடக்கலை மற்றும் கட்டமைப்பு மற்றும் சாத்தியக்கூறு ஆய்வுகள் ஆகியவற்றை உருவாக்க ஒரு தொழில்நுட்ப ஆதரவை வழங்கி வருகிறது அதேசமயம் நீண்ட கால மேம்பாட்டுக்கான திட்டத்தின் பின்னர் ஒரு உள்ளூர் தன்னார்வ தொண்டு நிறுவனம் நிறுவப்பட்டுள்ளது அது பராமரிப்பு செயல்முறையையும் பார்க்க முடியும் சமூகங்கள் உண்மையில் இந்த செயல்பாட்டில் பங்கேற்றுள்ளன இந்த செயல்பாட்டில் கூட என்ன நடந்தது என்பது குறித்த சில விமர்சனங்களை கவனிக்க வேண்டும் கட்டுமானத்தில் அவர்கள் என்ன வேலை செய்வார்கள் தங்கள் வீட்டை எப்படி முடிப்பது என்பதைத் தவிர குடும்பங்கள் பெரும்பாலும் திட்டத்தின் முக்கியமான முடிவெடுப்பதில் இருந்து விலகி இருந்தன இது முக்கியமான ஒன்றாகும் ஏனென்றால் அவர்கள் வேறுபட்ட வாழ்வாதார பின்னணியில் இருந்து வந்திருக்கலாம் எனவே உண்மையில் இந்த முழு செயல்முறையிலும் அவர்களால் பொதுமக்கள் பங்கேற்பைப் பார்க்க முடியவில்லை ஏனென்றால் அவர்கள் தொழில்நுட்பப் பயிற்சியைப் பெற வேண்டும் அவர்கள் அதை அறிந்திருக்க மாட்டார்கள் இரண்டாவது அம்சம் இந்த திட்டம் 168 வீடுகளுக்கு மட்டுமே உருவாக்கப்பட்டது ஆனால் இந்த செயல்பாட்டில் பாருங்கள் முழு செயல்முறையிலும் திட்டத்தின் ஒரு பகுதியாக விண்ணப்பித்த சுமார் 1377 பேர் வாடகைதாரர்கள் குழுவாக இருக்கும் சிறிய பயனளிகளுடன் இந்த வகையான திட்டத்தை வழங்குவதைப் பார்க்கும்போது பங்குதாரர்களின் எண்ணிக்கையை நீங்கள் எவ்வாறு தீர்மானிப்பீர்கள் எனவே அவர்கள் ஆரம்பத்திலேயே இந்த பயனாளிகள் குழுக்கள் அனைத்தையும் விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்ய முன்வருமாறு அழைத்தனர் குறைந்த பொருளாதார பின்னணி அவர்களின் தற்போதைய சூழ்நிலைகள் இவற்றை கொண்டு 168 மட்டுமே அடையாளம் காணப்பட்டு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது எனவே உரிமையாளர்கள் அல்லாத 1300 நபர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் இந்த மத்திய அரசு அல்லது மாநில அரசு திட்டங்களுடன் இணங்கவில்லை குடியேற்றத்தின் நிர்வாக மற்றும் நிதிப் பொறுப்புகளை நீண்ட காலமாக அம்சமாகக் காண பயனாளிகளால் ஒரு குடியிருப்பாளர்கள் சங்க பேடரில் தொடங்கப்பட்டது ஆனால் இன்னும் சமூகத்தின் அமைப்பை பராமரிக்க உதவுவதற்கு நீண்ட காலத்திற்கு நீடித்த உள்ளீடு தேவைப்படுகிறது உண்மையில் இது ஒரு வழங்குதல் மட்டுமல்ல இதை நிலைநிறுத்துவதற்கான நீண்ட கால உள்ளீட்டைப் பார்க்க வேண்டும் இரண்டாவது வழக்கு இங்கே டஸ் கோல்யாகா ஒற்றுமை வீடுகள் திட்டம் உள்ளது ஒரு ஒற்றுமை வீடுகள் திட்டமான ஐமேஸ் எவ்லெரி புரோஜெஸி ஆகும் இது ஒற்றுமை AVSற்கான தன்னார்வலர்களின் சங்கத்தாலும் துருக்கி அமைப்பின் கெல்டர்லேண்ட் எய்ட் நிறுவனத்தாலும் கூட்டாக கட்டப்பட்டது இது மாகாணத்தில் வாழும் துருக்கிய மக்களிடமிருந்து பணம் சேகரித்தது அவர்கள் வெளிநாடுகளில் வசிக்கும் மக்களைக் கொண்டுள்ளனர் அவர்கள் சில நிதிகளைச் சேகரித்துள்ளனர் அவர்கள் வீட்டுவசதித் திட்டத்துடன் கூட்டாண்மை வைத்திருக்கிறார்கள் இங்கு அவர்கள் கிராமத்தின் தலைவருடன் ஒருவித புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியுள்ளனர் ஒவ்வொரு கிராமமும் கோலியாக்கா மேயரும் முதலாவதாக திட்டத்தின் இடத்திற்கு இடிக்கப்பட்ட வீடுகள் அதே கிராம எல்லைகளில் கட்டப்படும் என்று முடிவு செய்யப்பட்டது கட்டுமானத்தின் முறையை பொருத்த வரை கிராமங்கள் கட்டுமானத்தில் ஒரு சுறுசுறுப்பான பங்கைக் கொண்டிருக்கும் எனவே இங்கு என்ன நடந்தது என்று கிராமவாசிகளும் சொன்னார்கள் குறைந்தபட்சம் ஒவ்வொரு குடும்பத்திலாவது ஒரு நபர் அதில் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் கட்டுமான செயல்முறை மற்றும் நிர்வாகத்தின் ஒரு பகுதி இந்த நிதியில் அரசாங்கத்தின் கடன்கள் மற்றும் நன்கொடைகளால் வழங்கப்பட்டவைகளை கிராமவாசிகளின் பிரதிநிதியாலும் AVS மற்றும் கெல்டர்லேண்ட் தூதுக்குழு மற்றும் ஆளுநர் ஆகியோரின் ஒரு பிரதிநிதியாலும் பகிரப்பட்ட நிதி நிர்வாகத்தால் நிர்வகிக்கப்படும் எனவே சமூகத்திலிருந்து ஒருவர் நிதி நிறுவனத்திலிருந்து ஒருவர் சர்வதேச தன்னார்வ தொண்டு நிறுவனத்திலிருந்து ஒருவர் மற்றும் உள்ளூர் அரசாங்கங்களிலிருந்து ஒருவர் என்று ஒரு குழுவாக நிர்வகிக்கும் எனவே அவர்கள் அனைவரும் பகிரப்பட்ட நிதி மேலாண்மை செயல்முறையையும் கவனித்து வருகின்றனர் இந்த திட்டத்தில் பங்கேற்கும் அனைத்து குடியிருப்பாளர்களையும் சமமாக தீர்மானிக்கும் செயல்முறை இருக்க வேண்டும் பொறியாளர்கள் மற்றும் கட்டடக் கலைஞர்களின் சபைகளின் பிரதிநிதிகளிடமிருந்து ஒரு சுயாதீன கட்டுப்பாட்டுக் குழுவின் மூலம் பொது ஊழியர் அமைச்சகம் மேற்பார்வை வழங்க வேண்டும் எனவே இங்கே ஒருவர் அதைப் பார்க்க முடியும் இங்கே அவர்கள் துணைக்குழுக்களாக மாற்றப்பட்டனர் ஒவ்வொரு குடும்பமும் அந்த வகையில் புனரமைப்புக்கு ஒரு நபரை பங்களிக்கப் போகிறது ஒரு கிராமம் சில குழுக்களை அமைக்கும் பின்னர் அந்த முழு செயல்முறையிலும் கிராமத் தலைவர்கள் சர்வதேச தன்னார்வ தொண்டு நிறுவனம் மற்றும் தேசிய தன்னார்வ தொண்டு நிறுவனத்துடன் இணைந்து செயல்படுவதை நீங்கள் காணலாம் அரசும் பொதுப்பணி மற்றும் சேவை அமைச்சகம் அதன் நிதி செயல்முறை மூலம் பகிரப்பட்ட நிர்வாக அம்சம் ஆகியவற்றைக் கவனித்தது எனவே இங்கே இது இரு முனைகளிலிருந்தும் பார்க்கப்படுகிறது பல்கலைக்கழகங்கள் பங்குதாரர்களாக உள்ளன மீமர் சினான் பல்கலைக்கழகம் துருக்கியின் பழமையான வீட்டுவசதி திட்டத்திற்கு பல்வேறு தொழில்நுட்ப உள்ளீடுகளையும் திட்ட வல்லுநர்கள் கட்டட வடிவமைப்பாளர்கள் மற்றும் பொறியாளர்களையும் வழங்குகிறது மறுபுறம் துருக்கிய பொறியியலாளர்கள் மற்றும் கட்டடக் கலைஞர்களின் சபையும் உள்ளது எனவே அந்த வகையில் கிராம அணிகள் மீண்டும் இந்த வீட்டு கட்டுமானப் பணியின் ஒரு பகுதியாகும் எனவே அவை உருவாக்கப்பட்டுள்ள இரண்டு கட்ட வீடுகளைக் கொண்டிருப்பதைப் பார்த்தால் நீங்கள் சிவப்பு புள்ளியாகக் காணும் முதல் கட்டம் மற்றும் இரண்டாவது கட்டம் எனவே இது ஒரு வகையான சமூக வரைபடம் கிராமவாசிகளும் கட்டுமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதை நீங்கள் காணலாம் எனவே அவர்கள் தங்கள் சொந்த வீட்டைக் கட்டும் போது அது தன்னம்பிக்கையை உருவாக்கியுள்ளது எனவே இந்த செயல்பாட்டின் போது அவர்கள் தற்காலிக தங்குமிடங்களில் வசித்து வந்தனர் மேலும் இது அவர்களுக்கு நிலை 1 நிலை 2இன் சில திட்டங்கள் போன்று ஒருவித நம்பிக்கையை அளித்துள்ளது

பூர்த்தி செய்யப்பட்ட வீடுகள் இங்கே இப்படி இருக்கின்றன தன்னார்வ சேவைகள் ஒரு மாதிரியைத் தொடங்கினாலும் பயனாளிகள் எவ்வாறு பங்கேற்க முடியும் இந்த மூன்று காரணங்களையும் அவர்கள் முடிவு செய்துள்ளனர் ஒன்று பயனாளிகள் கட்டுமானத்தின் ஒவ்வொரு அம்சத்தையும் கவனிக்க முடியும் இதனால் கட்டமைப்பு மற்றும் பாதுகாப்பின் நம்பகத்தன்மைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது இதனால் அவர்கள் கட்டுமானத்தின் ஒவ்வொரு அம்சத்தையும் கவனிக்க வேண்டும் இது ஒவ்வொரு வீட்டின் விலையையும் குறைத்து பின்னர் திட்டத்தின் மூலம் உற்பத்தி செய்யக்கூடிய வீடுகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கிறது எனவே ஆரம்பத்தில் உழைப்பில் பங்கேற்பதால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அவர்கள் திறமையான உழைப்பைக் கொடுத்தார்கள் பின்னர் படிப்படியாக உள்ளூர் சமூகங்கள் மூலம் பயிற்சி ஆதரிக்கப்படுகிறது பின்னர் அது எவ்வாறு கட்டப்பட்டது என்பதை அவர்கள் உணரத் தொடங்கினர் அங்குதான் சில கிராமவாசிகளுக்கு கட்டுமானத் திறன்களைப் பயிற்றுவிக்க முடியும் எனவே அவர்கள் படிப்படியாக கட்டுமானத் துறையில் இறங்க முடியும் இதனால் வேலைவாய்ப்புக்கான நுழைவாயிலையும் திறக்க முடியும் மூன்றாவது வழக்கில் இங்குள்ள டஸ் UMCOR வீடுகள் துருக்கியின் நிவாரணத்திற்கான ஐக்கிய மெதடிஸ்ட் குழு பூகம்பத்தை தாங்கி நிற்கும் நிரந்தர வீடுகளில் ஈடுபட்டுள்ளது மேலும் இது சுமார் 220 பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களுக்கு வழங்கியுள்ளது இங்கு இது பெரும்பாலும் பெண் தலைமையிலான குடும்பங்கள் முதியவர்கள் ஊனமுற்றோர் மற்றும் அதிக எண்ணிக்கையிலான சார்புடைய குடும்பங்கள் சமூகங்களுக்குள் உள்ளன எனவே இது மிகவும் திட்டவட்டமாக கவனம் செலுத்துகிறது இப்படியொரு கற்பனை செய்துகொள்ளுங்கள் முந்தைய விஷயத்தில் வயதானவர் போன்ற வெவ்வேறு பயனளிகளின் பாத்திரத்தை நியமித்திருக்கிறார்கள் எனவே அவர் ஒரு மேற்பார்வையாளராக செயல்பட முடியும் அல்லது அவர் ஒரு காவலாளி மற்றும் இளம் சிறுவர்களைப் போல செயல்பட முடியும் இதேபோல் வேறுபட்ட பணிகளைக் கொடுக்க முடியும் அவர்கள் செய்யக்கூடியதை ஒரு பெண்ணும் செய்யமுடியும் எனவே அந்த வகையில் வெவ்வேறு குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன அவை வெவ்வேறு அம்சங்களில் ஈடுபட்டுள்ளன யாரோ ஒருவர் உணவைத் தயாரிக்கிறார் அந்த வகையில் முழு செயல்முறையும் புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது அவர்கள் நிலத்திற்கு எந்த அணுகலும் இல்லாதவர்கள் ஒருவருக்கொருவர் மற்றும் குடும்பங்களுடன் ஒத்துழைத்தனர் அவர்களுக்கு ஒருவித தொழில்நுட்ப உதவி மற்றும் பொருள் பங்களிப்புகள் மட்டுமே தேவை ஏனெனில் ஒரு நிலம் உள்ளது ஆனால் அவர்களுக்கு அணுகல் இல்லை மற்றும் தொழில்நுட்ப உதவியும் தேவைப்படுகிறது எனவே ஒரு நிலம் உள்ளவர்கள் தங்கள் வீட்டைக் கட்டுவதற்கு இன்னும் சில தொழில்நுட்ப உதவி தேவைப்படுபவர்கள் இங்கே என்ன செய்தார்கள் என்றால் அவர்கள் மீண்டும் உள்ளூர் வீட்டு முறைகளுக்குச் சென்று உள்ளூர் பாரம்பரிய தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொண்டு அவற்றை பயன்படுத்தினார்கள் அவை ஒட்டோமான் காலத்திலும் கூட பயன்படுத்தப்பட்டன அவர்கள் பிரிக்கப்பட்ட வீட்டுத் திட்டங்களை உருவாக்கத் தொடங்கியுள்ளனர் எனவே இந்த செயல்பாட்டில் பொருள் அம்சத்தில் அதிக கவனம் செலுத்துகிறது மேலும் சமூக ஈடுபாடும் இருக்கும்போதுதான் இது மிகவும் சுறுசுறுப்பாகஉள்ளது இங்கே அவர்கள் குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய குழுக்களில் கவனம் செலுத்துகிறார்கள் பெண் தலைமையிலான குடும்பங்கள் அல்லது ஒரு பெரிய வீடு அளவுள்ள குடும்பங்கள் முடக்கப்பட்டவர்கள் ஆகியோருக்கான சுய உதவி வீட்டுவசதி புனரமைப்பின் மூன்று வெவ்வேறு முறைகளைப் பற்றி கற்றுக்கொண்டது இதுதான் முடிவில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இந்த செயல்முறைக்குள்ளும் கூட அரசாங்கத்தின் செயல் அல்லது அரசாங்கத்தின் விருப்பம் என்பது மாநில விருப்பமல்ல என்பதையும் தேவைப்படுபவர்களை மையமாகக் கொண்டிருக்கவில்லை என்பதையும் முதன்மையாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த சிறிய பயனளிகளுக்கான வசதியை வழங்குவதற்காக வெவ்வேறு கூட்டாண்மைகள் இணைந்து செயல்படுகின்றன இந்த வகுப்பை ஒரு சிறிய கதையுடன் முடிக்க விரும்புகிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் முயல் மற்றும் ஆமை கதை தெரியும் ஒருமுறை முயல் மற்றும் ஆமை ஒரு போட்டியை வைத்திருந்தது ஒரு லேசான போட்டி கடினமான ஆமை மிகவும் மெதுவாக நடந்து கொண்டிருந்தது பின்னர் அது மிகவும் மெதுவாக நடந்து கொண்டிருக்கிறது முயல் கிட்டத்தட்ட அடையப்போகிறது அவள் சரி நான் சிறிது நேரம் தூங்குவேன் என்று நினைத்தாள் முயல் விழித்த அந்த நேரத்தில் ஆமை மைல்கல்லைக் கடந்துவிட்டது இரண்டாவது முறையாக இந்த முறை நான் தூங்கக்கூடாது என்பதை முயல் உணர்ந்தது எனவே அது இந்த முறை முயல் வென்று அதை உறுதிசெய்தது மூன்றாவது அம்சம் இந்த முறை நீர் போட்டி தண்ணீரில் இருந்தது ஆனால் இப்போது முயல் நீந்தவில்லை ஆனால் ஆமை நீந்தியது அவள் இலக்கைக் கடந்தாள் இப்போது நான்காவது அம்சத்தில் ஆமை மற்றும் முயல் ஒரு புரிதலுக்கு வந்தன முயல் ஆமை மீது அமர்ந்து அவர்கள் ஒன்றாக ஒரு மைல்கல்லை எட்டியது எனவே இங்கு நான் சொல்வது என்னவென்றால் பல்வேறு முகமைகளுக்கிடையிலான கூட்டாண்மை ஒன்றிணைந்து உரிமையாளரால் இயக்கப்படும் நடைமுறைகளையும் உண்மையில் மேம்படுத்த முடியும் முகமையால் இயக்கப்படும் நடைமுறைகளில் பங்கேற்பும் ஒத்துழைப்பும் தேவைப்படுகிறது துருக்கியில் சுய உதவி வீட்டுவசதி புனரமைப்பின் முக்கியத்துவத்தைப் பற்றி நீங்கள் புரிந்துகொண்டீர்கள் என்று நம்புகிறேன்